எனவே v0 ut எவ்வாறு குறிப்பிடப்பட்டது என்பதை பார்த்தோம் மற்றும் யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் u t0 எனும்போது 0 என்பதையும் t0 எனும்போது யூனிட்டி என்பதையும் பார்த்தோம் மற்றும் சுவிட்ச் பொசிஷன் பற்றி பார்த்தோம் அங்கே டெர்மினல் 1 மற்றும் 2 ஆகியவை ஷார்ட் சர்க்யூட் ஆக இருந்தது அப்போது v12 0 ஆகும் t0 எனும்போது சுவிட்ச் இந்த பொசிஷன் இல் இருந்து அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகும் போது v12 v0 ஆகும் எனவே அத்தனையும் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கரண்ட் சோர்ஸ் ஆக i0u ஐ எடுத்துக்கொள்வோம் மற்றும் அதற்கான ஈக்விவலெண்ட் சர்க்யூட் கொடுக்கப்பட்டுள்ளது இது i0u எனவே t0 அதாவது u 0 மற்றும் t1 அதாவது u 1 ஸ்டெப் யூனிட் பங்ஷனுக்கு ஆன விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது t0 எனும்போது ஸ்விட்ச் ஆனது ஓப்பனாக இருக்கும் அதேபோல் t0 எனும்போது ஸ்விட்ச் ஓபன் ஆக இருக்கும் அதாவது i0 0 ஸ்விட்ச் ஆனது இங்கிருந்து இதற்கு நகர்ந்தால் அதாவது இது கனெக்ட் ஆனால் i0 1 ஆகும் எனவே இந்த சுவிட்ச் ஆனது யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் போல செயல்படுகிறது DC டிரன்சியண்ட் வகை கணக்கில் இந்த வகையான சோர்ஸ் சை கருத்தில் கொள்ளலாம் எனவே இதுதான் i0u என்பதன் அர்த்தமாகும் அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் அல்லது கரெண்ட் சோர்ஸ் இந்த யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் ஆல் பெருக்கப்படுகிறது இதனை தீர்க்கும் நேரத்தில் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை காணலாம் இதுதான் கரண்ட் சோர்ஸ் இன் பிரதிநிதித்துவம் ஆகும் அடுத்ததாக யூனிட் இம்பல்ஸ் பங்க்ஷன் பற்றி காணலாம் இந்த யூனிட் இம்பல்ஸ் பங்க்ஷன் வோல்டேஜ் ஐடியல் சோர்ஸ் அல்லது ரெசிஸ்டர் போன்றது இதனை உணர முடியாது ஆனால் இது சர்க்யூட் அனாலிசிஸ் கான மிகவும் வலுவான கணித கருவி ஆகும் யூனிட் ஸ்டெப் பங்க்ஷனை டெரிவேட் செய்வதன் மூலம் இது கிடைக்கிறது கணித முறைப்படி இது δ ddt u என அழைக்கப்படுகிறது மேலும் t0 எனும்போது δ 0 ஆகும் t0 எனும்போது இது வரையறுக்கப்படுவதில்லை மற்றும் t0 எனும்போது 0 ஆகும் இதுதான் யூனிட் இம்பல்ஸ் பங்க்ஷன் ஆகும் இது சில நேரங்களில் டெல்டா பங்க்ஷன் என அழைக்கப்படுகிறது இது இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது இது t ஆகும் மற்றும் இது டைம் 0 ஆகும் இது δ ஆகும் இங்கு 1 யூனிட் ஏரியா ஆகும் இதனைப் பின்னர் பார்க்கலாம் எங்கே யூனிட் ஏரியா என்பது யூனிட் இம்பல்ஸ் பங்க்ஷன் இன் வலிமை ஆகும் இவ்வாறு யூனிட் இம்பல்ஸ் ஃபங்ஷன் குறிப்பிடப்படுகிறது சுவிட்சிங் ஆபரேஷன் அல்லது இம்பல்ஸ்சிவ் சோர்ஸ் ஆல் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் இம்பல்ஸ்சிவ் வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஏற்படுகிறது அதாவது ஐடியல் சோர்ஸ் மற்றும் ஐடியல் ரெசிஸ்டர் போல ஆனால் இதனை உணர முடியாது ஆனால் இது சர்க்யூட் அனாலிசிஸ் கான மிகவும் வலுவான கணித கருவி ஆகும் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்ஷன் பயன்படுத்தப்பட்ட அல்லது விளைந்த அதிர்ச்சியாக மற்றும் யூனிட் ஏரியாவின் மிகச் சிறிய கால துடிப்பாக கருதப்படுகிறது கணித முறைப்படி இது 0 to 0 ∫δ dt 1 ஆகும் எனவே இங்கு 0 to 0 ∫δ dt 1 ஆகும் இங்கே ஏரியா என்பது 1 ஆகும் t0 என்பது t0 விற்கு முந்தைய டைம் ஆகும் மற்றும் t0 என்பது t0 விற்கு பிந்தைய டைம் ஆகும் எனவே இதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது சமன்பாடு 35 ஆகும் எனவே இந்த வரைபடம் மூலம் 1 என்பது யூனிட் ஏரியாகும் யூனிட் ஏரியா என்பது யூனிட் இம்பல்ஸ் பங்க்ஷன் இன் வலிமையாகும் யூனிட் இம்பல்ஸ் பங்க்ஷன் யூனிட்டி தவிர வலிமை கொண்டிருக்கும்போது யூனிட் ஏரியா அதற்கு சமமாகும் எனவே உண்மையில் யூனிட் இம்பல்ஸ் பங்க்ஷன் இன் ஏரியா அதன் வலிமையாகும் இங்கே சில யூனிட் இம்பல்ஸ் பங்க்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இது 8 δ ஆகும் மற்றும் இது 4 δt2 4 δ 8 δ என்பதில் டைம் 0 ஆகும் 4 δt2 என்பதில் t 2 ஆகும் இது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறது இதுதான் இதனுடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகும் மற்றும் 4 δ என்பதில் t2 ஆகும் எனவே இதற்கான இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இதுவாகும் மற்றும் இந்த விஷயத்தில் வலிமையானது 8 ஆகும் இதில் 4 ஆகும் மேலும் இது 4 ஆகும் எனவே இங்கே 3 இம்பல்ஸ் பங்க்ஷன் காட்டப்பட்டுள்ளது இம்பல்ஸ் ஃபங்ஷன் மற்ற பங்க்ஷன்களை பாதிக்கிறது அது என்ன என பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக to ∫ f δ dt இதனை எடுத்துக் கொள்ளலாம் இங்கு t0 என்பது மற்றும் விற்கு இடையில் உள்ளது t t0 தவிர δ 0 ஆகும் ஏனெனில் இது t t0 எனும்போது வரையறுக்கப்படுவதில்லை மற்றபடி இதன் மதிப்பு 0 ஆகும் எனவே இதன் இண்டெகரேஷன் t t0 தவிர 0 ஆகும் எனவே இதனை to ∫ f δ dt to ∫ f δ dt என எழுதலாம் மற்றும் இங்கே f ஐ வெளியே எடுக்கலாம் மற்றும் இதனை இவ்வாறு அதாவது f to ∫ δ dt என எழுதலாம் எனவே இப்பொழுது f to ∫ δ dt என்ற சமன்பாட்டை f என எழுதலாம் ஏனெனில் to ∫ δ dt என்பது யூனிட் ஏரியா ஆகும் மற்றும் அதன் மதிப்பு 1 ஆகும் இந்த சமன்பாடு 36 சமன்பாடு 36 என்பது ஒரு பங்க்ஷன் இம்பல்ஸ் பங்க்ஷன் உடன் இன்டகிரேட் செய்யப்படும் பொழுது இம்பல்ஸ் பங்க்ஷன் ஏற்படும் புள்ளியில் அந்த பங்க்ஷன் இன் மதிப்பை பெறலாம் இது இம்பல்ஸ் பங்க்ஷன் இன் பிராப்பர்டி ஆகும் இது மிகவும் பயனுள்ளது மற்றும் இதனை சாம்பிளிங் ப்ராப்பர்ட்டி அல்லது ஷிப்டிங் ப்ராப்பர்ட்டி என அழைக்கலாம் இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த பகுதியில் இதைப்பற்றி குறைவாகவே காணலாம் மேலும் இதனைப்பற்றி அதிகமான விஷயங்கள் சிக்னல் மற்றும் நெட்வொர்க் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது t00 என்று எடுத்துக் கொள்வோம் அப்படி என்றால் சமன்பாடு 36 ஆனது இவ்வாறாக இருக்கும் அதாவது 0 to 0 ∫ f δ dt f0 ஆகும் இங்கே t0 0 எனும்போது f 0 to 0 ∫ δ dt என கிடைக்கிறது மற்றும் இங்கு 0 to 0 ∫ δ dt இன் மதிப்பு 1 ஆகும் எனவே நமக்கு இறுதியாக f 0 to 0 ∫ δ dt இன் மதிப்புf ஆகும் இது அனைத்தும் இம்பல்ஸ் பங்க்ஷன் சம்பந்தப்பட்டதாகும் இங்கு பலவகையான சிங்குலாரிட்டி பங்க்ஷன் உள்ளது இப்போது யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் பற்றி காணலாம் யூனிட் ரேம்ப் ஃபங்ஷன் r யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் u ஐ இன்டெகிரெட் செய்வதன் மூலம் கிடைக்கிறது இங்கே யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் r என்பது r ∞ to t ∫ u dt t u ஆகும் அதாவது r t0 எனும்போது அதன் மதிப்பு 0 ஆகும் மற்றும் t0 எனும்போது அதன் மதிப்பு t ஆகும் எனவே இதனை மேற்கண்டவாறு எழுதலாம் அதாவது சமன்பாடு 38 ஆகும் எனவே ரேம்ப் என்பது ஒரு பங்க்ஷன் அதாவது கான்ஸ்டன்ட் ரேட்டில் மாறக்கூடியது அடிப்படையில் இது ஸ்ட்ரைட் லைன் கான சமன்பாடு ஆகும் t இன் நெகட்டிவ் மதிப்புக்கான யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் யூனிட் 0 ஆகும் மற்றும் t இன் பாசிட்டிவ் மதிப்பிற்கு யூனிட் ஸ்லோப் ஆக இருக்கும் படம் 32 இல் யூனிட் ரேம்ப் ஃபங்ஷன் கட்டப்பட்டுள்ளது t இன் நெகட்டிவ் மதிப்பானது இங்கே இவ்வாறு பிளாட் செய்யப்பட்டுள்ளது எனவே t இன் நெகட்டிவ் மதிப்பானது 0 ஆகும் மற்றும் t இன் பாசிட்டிவ் மதிப்பானது இங்கே காட்டப்பட்டுள்ளது இதன் மதிப்பு ஒன்றாகும் இதுதான் யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் ஆகும் எனவே யூனிட் ரேம்ப் ஃபங்ஷன் அட்வான்ஸாக அல்லது டிலே ஆக இருக்கலாம் முன்னர் டைம் t0 அட்வான்சாக அல்லது டிலே ஆக இருப்பதைப் பார்த்தோம் அட்வான்ஸ் யூனிட்ரேம்ப் பங்க்ஷன் என்பது rt t0 ஆகும் அது t t0 எனும்போது 0 ஆகும் மற்றும் t t0 எனும்போது t t0 ஆகும் இது சமன்பாடு 40 ஆகும் எனவே இங்கே அட்வான்ஸ் யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் வரையலாம் இது t0 மற்றும் இது t0 1 ஆகும் இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 1 ஆகும் மற்றும் இது நீளம் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது மேலும் இது உயரம் 1 ஆகும் எனவே இந்த ஸ்லோப் 1 ஆகும் இதுதான் அட்வான்ஸ் யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் ஆகும் மற்றும் t0 1 க்கும் t0 க்கும் உள்ள தூரம் 1 ஆகும் அதாவது t0 t0 1 t0 t0 1 ஆகும் இதிலிருந்து t0 கேன்சல் செய்யப்படுகிறது எனவே நமக்கு 1 கிடைக்கிறது இது நெகட்டிவ் மதிப்பாகும் ஆனால் இதுதான் இரண்டுக்கும் இடையிலான தூரமாகும் எனவே இதுதான் t0 ஆல் ஏற்படும் அட்வான்ஸ் யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் ஆகும் அடுத்ததாக இது டிலே ரேம்ப் பங்க்ஷன் ஆக இருந்தால் டிலே யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் என்பது r ஆகும் அது t t0 எனும்போது 0 ஆகும் மற்றும் t t0 எனும்போது t t0 ஆகும் எனவே படம் 34 இல் டிலே ரேம்ப் பங்க்ஷன் காட்டப்பட்டுள்ளது எனவே t0 இல் இருந்து இந்த தூரம் 1 ஆகும் அதாவது t0 1 t0 1 ஆகும் இது யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் r ஆகும் மற்றும் இதுவே t0 ஆல் ஏற்பட்ட டிலே யூனிட் ரேம்ப் பங்க்ஷன் இது டிலே ஆகும்போது வலதுபுறத்தில் t t0 ஆக இருக்கும் மற்றும் t0 முந்தைய பகுதி 0 ஆகும் இது அட்வான்ஸ் பங்க்ஷனாக இருக்கும்போது t t0 இலிருந்து ஆரம்பிக்கிறது எனவே பலவகையான சிங்குலாரிட்டி பங்க்ஷன் இருந்தாலும் இங்கு நாம் இந்த 3 வகையான பங்க்ஷன் பார்த்தோம் அதாவது இம்பல்ஸ் யூனிட் ஸ்டெப் மற்றும் ரேம்ப் ஆகியவை பற்றி பார்த்தோம் இந்த மூன்றுக்கும் உள்ள டிஃபரண்டியேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது இங்கு δ d u dt ஆகும் அதாவது இம்பல்ஸ் பங்க்ஷன் என்பது யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் இன் டிஃபரண்டியேஷன் ஆகும் மற்றும் u என்பது ரேம்ப் பங்க்ஷன் இன் டிஃபரண்டியேஷன் ஆகும் அதாவது u d r dt ஆகும் அதேபோல் இண்டெகரேஷன் படி யூனிட் ஸ்டெப் என்பது இம்பல்ஸ் இன் இண்டெகரேஷன் ஆகும் அதாவது u ∞ to t ∫ δ dt ஆகும் அதேபோல் ரேம்ப் என்பது யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் இன் இண்டெகரேஷன் ஆகும் அதாவது r ∞ to t ∫u dt ஆகும் இது சமன்பாடு 42 மற்றும் 43 ஆகும் மேலும் இங்கே சில எடுத்துக்காட்டுகளை காணலாம் இங்கே படம் 35 இல் வோல்டேஜ் பல்ஸ் யூனிட் ஸ்டெப் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அதனுடைய டெரிவேட்டிவ் ஐ கண்டறிந்து வரைய வேண்டும் இதை பார்த்தால் கேட் பங்க்ஷன் போல் தெரிகிறது இதில் t3 எனும்போது சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது மற்றும் t6 எனும்போது சுவிட்ச் ஆப் செய்யப்படுகிறது மற்றும் இங்கு வோல்டேஜ் v 10 ஓல்ட் ஆகும் இது அடிப்படையில் யூனிட் ஸ்டெப் ஃபங்ஷன் ஆகும் மற்றும் அதை எப்படி பெறலாம் என்பதை பார்க்கலாம் எனவே நான் சொன்ன அனைத்தும் இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே இது கேட் ஃபங்ஷன் ஆகும் மற்றும் இதில் t3 எனும்போது சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது மற்றும் t6 எனும்போது சுவிட்ச் ஆப் செய்யப்படுகிறது எனவே இது 2 யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் கூடுதலை உள்ளடக்கியதாகும் சுவிட்ச் ஆன் செய்யப்படும் பொழுது அதாவது t 3 இல் கொடுக்கப்பட்ட வோல்டேஜ் 10 ஓல்ட் ஆகும் எனவே இதனை 10 u என எழுதலாம் மற்றும் சுவிட்ச் ஆப் செய்யப்படும் பொழுது t6 இல் இதனை 10 u என எழுதலாம் எனவே இங்கு கேட் பங்க்ஷன் என்பது 2 யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் கூடுதலாகும் எனவே கணித முறைப்படி இதனை 10 u 10 u என எழுதலாம் எனவே இதனை கேட் செயல்பாட்டின் சிதைவு எனக் கூறலாம் எனவே இங்கு v 10 u 10 u 10 u u என எழுதலாம் இது கேட் பங்க்ஷன் இன் பிரதிநிதித்துவம் ஆகும் இதை டெரிவேட் செய்தால் dv dt 10 δ δ என எழுதலாம் இது நமக்கு தெரிந்ததே ஏனெனில் யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் இன் டிஃபரண்டியேஷன் யூனிட் இம்பல்ஸ் என்பதாகும் எனவே இதனை இப்பொழுது வரையலாம் t3 எனும்போது அதனுடைய வலிமை 10 ஆகும் மற்றும் t6 எனும்போது அதனுடைய வலிமை 10 ஆகும் எனவே t3 மற்றும் t6 இல் இம்பல்ஸ் வரையப்பட்டுள்ளது மற்றும் இது 10 மற்றும் 10 ஆகும் எனவே இதுவே கேட் பங்க்ஷன் ஆகும் மற்றும் இது மிகவும் எளிமையான ஒன்றே அடுத்ததாக இந்த படத்தைப் பார்த்தால் இங்கே ஷா டூத் பங்க்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது அதை சிங்குலாரிட்டி பங்க்ஷன் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் இது அடிப்படையில் ரேம்ப் மற்றும் கேட் பங்க்ஷன் ஆகும் மற்றும் இது ஸ்லோப் இதன் உயரம் 12 ஆகும் மற்றும் இங்கிருந்து இங்கு வரை இதன் மதிப்பு 3 ஆகும் எனவே இதிலிருந்து ஸ்லோப் 12 3 4 ஆகும் இது இந்த நேர்கோட்டிற்கு ஆனது ஆகும எனவே இந்த v ஐ எவ்வாறு குறிப்பிடலாம் என்பதைக் காணலாம் இதனை நன்கு கவனித்தால் இங்கு ரேம்ப் மற்றும் கேட் பங்க்ஷன் பெருக்கப்பட்டுள்ளது மற்றும் இது t0 முதல் 3 வரை உள்ளது t3 எனும்போது சுவிட்ச் ஆப் செய்யப்படுகிறது படம் 38 இல் ரேம்ப் மற்றும் கேட் பங்க்ஷன் பெருக்கப்பட்டுள்ளது இங்கே ரேம்ப் பங்க்ஷன் ஸ்லோப் ஆனது 4 ஆகும் எனவே v 4t u u என எழுதலாம் ரேம்ப் மற்றும் கேட் பங்க்ஷன் இங்கு பெருக்கப்பட்டுள்ளது அடிப்படையில் ரேம்ப் பங்க்ஷன் ஒரு நேர்கோடு ஆகும் இது ஆர்ஜின் வழியாக செல்கிறது எனவே நேர்கோட்டின் சமன்பாடு ஆனது v 4t ஆகும் எனவே v 4t u u ஆகும் t3 எனும்போது சுவிட்ச் ஆப் செய்யப்படுகிறது எனவே இது புரிந்து கொள்ள கூடிய ஒன்றாகும் மற்றும் இங்கே v 4t u 4t u என எழுதலாம் இது t ஆகும் மற்றும் இந்த t ஐ t 33 என எழுதலாம் இது 4 r ஆகும் எனவே இங்கே சமன்பாடு ஆனது 4 r 4 t 33 u ஆகும் மற்றும் இதனை விரிவாக எழுதினால் 4 r 4 u 12 u ஆகும் எனவே இறுதியாக இதனை 4 r 4 r 12 u இவ்வாறு எழுதலாம் இங்கு ரேம்ப் பின் அட்வான்ஸ் பங்க்ஷன் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது RC சர்க்யூட் இன் ரெஸ்பான்ஸ் க்கு செல்வதற்கு முன்னால் சிறிய அளவில் நாம் இந்த பங்க்ஷன் பற்றி தெரிந்து கொண்டோம் இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைத்திருக்கும் அதற்காக சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் அடுத்ததாக RC சர்க்யூட் இன் ரெஸ்பான்ஸ் க்கு செல்வோம் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் என்பது DC கரண்ட் அல்லது வோல்டேஜ் சோர்ஸ் பயன்பாட்டால் ஏற்படும் இதுவே சர்க்யூட் இன் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எனப்படும் அதாவது DC டிரன்சியண்ட் ஆகும் இது ஃபர்ஸ்ட் ஆடர் சர்க்யூட் ஆன RC அல்லது RL சர்க்யூட் ஆகும் இங்கே RLC அல்லது LC சர்க்யூட் கருத்தில் கொள்ள தேவை இல்லை ஏனெனில் அது செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் ஆகும் எனவே சர்க்யூட் ரெஸ்பான்ஸ் என்பது DC வோல்டேஜ் அல்லது கரண்ட சோர்ஸ் பயன்பாட்டால் ஏற்படும் படம் 39 இல் RC சர்க்யூட் காண்பிக்கப்பட்டுள்ளது Vs என்பது கான்ஸ்டன்ட் DC வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் இங்குள்ள கெபாசிட்டர் இனிஷியல் ஆக சார்ஜ் ஆகி இருக்கலாம் அல்லது சார்ஜ் ஆகாமல் இருக்கலாம் எனவே t0 எனும்போது சுவிட்ச் ஓபன் ஆக இருக்கும் மற்றும் t0 எனும்போது குளோஸ் ஆக இருக்கும் சுவிட்சிங் ஆவதற்கு முன்பு 0 மற்றும் சுவிட்சிங் ஆனதற்கு பின்பு 0 ஆக இருக்கும் இந்த RC சர்க்யூட் Vsu வோல்டேஜ் சோர்ஸ் ஆல் குறிப்பிடப்படுகிறது மற்றும் இந்த சுவிட்ச் குளோஸ் ஆகியுள்ளது இந்த சர்க்யூட் யூனிட் ஸ்டெப் பங்க்ஷன் போல செயல்படும் அதாவது u மதிப்பு t0 எனும்போது 0 ஆகும் t0 எனும்போது 1 ஆகும் t0 எனும்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் முழுவதுமாக டிஸ்கனெக்ட் செய்யப்படுகிறது எனவே சர்க்யூட்டில் ஒன்றும் இருக்காது அதாவது u 0 ஆகும் மற்றும் சுவிட்ச் குளோஸ் ஆகும் போது இந்த சர்க்யூட் Vs u என குறிப்பிடப்படுகிறது அதாவது இந்த RC சர்க்யூட் வோல்டேஜ் ஸ்டெப் இன்புட் உடன் உள்ளது எனவே அடிப்படையில் இது வோல்டேஜ் ஸ்டெப் இன்புட் ஆகும் அதாவது சுவிட்ச் குளோஸ் ஆகும் நிலையில் இது ஸ்டெப் இன்புட் ஆக மாறுகிறது இந்த Vs u படம் 39 இல் காட்டப்பட்டுள்ளது மற்றும் இங்கே கரண்ட் i ஆகும் இந்த கரண்ட் திசையை இவ்வாறு எடுத்துக்கொண்டால் இதனை நோடாக வைத்துக்கொண்டு KVL பயன்படுத்தலாம் இந்த கரண்ட்டை க்ளாக் வைஸ் திசையில் எடுத்துக்கொண்டால் இது Ri V Vs u 0 ஆகும் மற்றும் t0 எனும்போது u 1 எனில் இதனை Ri V Vs 0 என எழுதலாம் எனவே இதில் கரண்ட் i Vs V R ஆகும் இந்த கரண்டை இவ்வாறு எதிர் திசையில் எடுத்துக்கொண்டால் கரண்ட் i ஆனது V Vs R ஆகும் மற்றும் இதனை i1 என எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் கெப்பாசிட்டர் கரண்ட் ic ஆனது c d v d t ஆகும் மற்றும் இந்த நோட் A இல் KCL அப்ளை செய்யலாம் எனவே i 1 i c 0 ஆகும் அதாவது V V s R c d v d t 0 ஆகும் இதில் கரண்ட் ன் திசையை இவ்வாறு எடுத்துக்கொண்டு KCL பயன்படுத்தியதால் நமக்கு இப்படி கிடைத்துள்ளது மற்றும் கரண்ட் ன் திசையை இவ்வாறு எடுத்திருந்தால் V s V R ஆகும் மற்றும் t0 எனும்போது u 1 ஆகும் இந்த சமன்பாட்டில் இருந்து இந்த சர்க்யூட்டை தீர்க்க முயற்சி செய்யலாம்